இந்த வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் சென்ற வீடியோவில் நாம் உயிர்கள் எப்படி தோன்றின அது உயிரற்ற பொருளில் இருந்து கெமிக்கல் ரியாக்சன் மூலம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது பிறகு தன்னைத் தானே உருவாக்கிக்கொள்ளும் திறன் கொண்டு அதன் மூலமாக புரோட்டோபியான்ஸ் எப்படி உருவானது இறுதியாக முதல் உயிரினம் எப்படி தோன்றியது என்பதை பார்த்தோம் முதலில் தோன்றிய உயிரினத்தில் இருந்து இன்று நாம் காணும் உயிரினம் எப்படி உருவானது என்பதை இன்று பார்க்கலாம் இது வெறும் ஒரு பாக்டீரியா அல்ல உயிர் தன்னை பல வடிவங்களில் வெளிப்படுத்துகிறது இந்த உயிர் தன்னை பல வடிவில் வெளிப்படுத்துவதற்கான காரணம் தான் பரிணாமம் பரிணாமம் என்பது கற்பதற்கு ஒரு முக்கியமான பாடம் இதைப்பற்றி தீயோடோசியஸ் டோபன்ஸ்கி கூறுவது பரிணாம வளர்ச்சி இல்லாமல் உயிரியல் அர்த்தமற்றது இந்த வகுப்பின் இறுதியில் உயிரின் இந்த பல்வேறு தோற்றத்திற்கு பரிணாம வளர்ச்சி எப்படி உதவியது என்பதை உங்களால் அறிந்துகொள்ள முடியும் இந்த பரிணாம வளர்ச்சி ஓர் இரவில் நடந்தது அல்ல இது பல பில்லியன் வருடங்களாக நடந்தது ஆக பரிணாமம் என்றால் என்ன உயிரின் இந்த பல தோற்றதற்கு காரணம் என்ன என்பதை பரிணாமம் விளக்க முயற்சி செய்கிறது இன்று இருக்கும் உயிரினங்கள் அனைத்தும் ஒரு பொதுவான மூதாதையர்களின் சந்ததிகள் என்று நம்பப்படுகிறது இந்த பூமியில் உள்ள உயிரினங்கள் பல மாற்றங்களை சந்தித்து அதன் சந்ததிகளுக்கு கொடுத்துச் சென்றது இந்த மாற்றங்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட்டதற்கு பரிணாமமே காரணம் இதைத்தான் உயிரின் ஒற்றுமை மற்றும் வேற்றுமை என்று கூறுகிறார்கள் இதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் வவ்வால் இறக்கையின் எலும்பு கட்டமைப்பை மனிதனின் முன் கையின் எலும்போடு ஒப்பிட்டுப் பார்த்தால் அதன் மணிக்கட்டு மற்றும் விரல்களின் கட்டமைப்பு ஒன்றாகத்தான் இருக்கும் திமிங்கலத்தின் துடுப்பும் இதே கட்டமைப்பில் தான் இருக்கும் இருப்பினும் வவ்வால்கள் பறப்பதற்காக இந்த முன்கைகள் இறக்கைகள் ஆக மாறியது தொடக்கம் ஒன்று தான் அதன் கட்டமைப்பும் ஒன்றுதான் இருப்பினும் அதன் செயல்பாடு மாறுபட்டதாக இருக்கிறது இதேபோல் முதல் உயிரினத்தில் இருந்து இன்றுவரை டிஎன்ஏ உம் பாதுகாக்க பட்டிருக்கிறது முந்தைய உயிரினத்தில் இருந்து இன்று இருக்கும் மனிதர்களிடம் இருக்கும் டிஎன்ஏ சற்று மாறுதல் ஆகவே காணப்படுகிறது இந்த மாற்றம் கட்டமைப்பு வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்கிறது பூமியின் வரலாற்றில் நடந்த இந்த மாற்றத்தைப் பற்றி பரிணாம வளர்ச்சி கூறுகிறது இந்த பூமியில் சுமார் 10 மில்லியன் இலிருந்து 100 மில்லியன் வகையான உயிரினங்கள் வாழ்கின்றன இதில் சுமார் 2 மில்லியன் உயிரினங்கள் ஏற்கனவே கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன உங்களுடைய உயர்கல்வியில் உயிரியல் வகுப்பில் நீங்கள் படித்தது என்னவென்றால் உயிரினங்கள் பொதுவாக 5 வகையாக பிரிக்கப்படும் அவை பாக்டீரியா புரோட்டிஸ்டா ஃபன்கை தாவரம் மற்றும் விலங்கு ஆனால் இன்றைய கால கட்டத்தில் இந்த உயிரினங்களை நாம் பொதுவாக மூன்று முக்கிய பிரிவுகளாக கூறுகிறோம் அவை பாக்டீரியா ஆர்க்கியா மற்றும் யூகர்யா இவற்றிற்கு உள்ள வேறுபாடுகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த மூன்றில் யூகர்யாவே அதிக பரிணாமம் அடைந்த உயிரினம் இந்த யூகர்யாவை மேலும் நான்கு குழுக்களாக பிரிக்கலாம் இவை புரோடிஸ்ட் ஃபன்கை தாவரம் மற்றும் விலங்குகள் புரோடிஸ்டிற்கு கீழே அமீபா மற்றும் ஹைட்ரா இடம் பெறும் ஃபன்கைக்கு கீழே வருவதுதான் காளான்கள் பாக்டீரியாவில் தொடங்கி இன்று காணும் விலங்குகள் வரை நம்மால் பல வேறுபாடுகளை பார்க்க முடிகிறது அது திமிங்கலம் ஆக இருக்கட்டும் வவ்வால் ஆக இருக்கட்டும் அல்லது மனிதர்களாக இருக்கட்டும் இந்த உயிரினங்களுக்கு நடுவே சில ஒற்றுமைகள் இருந்தாலும் வேற்றுமையே அதிகமாக காணப்படுகிறது இந்த வேற்றுமைக்கான விளக்கத்தை பரிணாம வளர்ச்சி தருகிறது பரிணாம வளர்ச்சி எனும் கருத்தை கூறிய விஞ்ஞானிகளில் ஒருவர் தான் லமார்க் இவருடைய கருத்து காலப்போக்கில் தவறு என்று நிரூபிக்கப்பட்டு இருந்தாலும் இவர் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறிய தொடக்ககால விஞ்ஞானிகளில் ஒருவர் இவருடைய கருத்துப்படி ஒரு குறிப்பிட்ட உயிரினம் அல்லது உயிரினத்தின் பண்பானது அதன் பயன்பாட்டின் அடிப்படையில் வளர்ச்சி அடைந்தது அதாவது ஒட்டகச்சிவிங்கியின் நீண்ட கழுத்து காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்தது என்று இவர் கூறுகிறார் உயரமான மரத்தின் இலைகளைப் பறித்து உண்பதற்காக ஒட்டகச்சிவிங்கி தனது கழுத்தை நீட்டி நீட்டி அது சிறிது காலத்தில் நீளமாக மாறி இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார் தனது வாழ்நாளில் அடைந்த இந்த மாற்றத்தை ஒட்டகச்சிவிங்கி தனது சந்ததிகளுக்கு கடத்தி இருக்கும் இப்படி கிடைக்கப்பட்ட உறுப்புகளை உயிரினங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கும்பட்சத்தில் அவைகள் தேவையற்ற உறுப்பாக மாறிவிடுகிறது இதைத்தான் வெஸ்டிகியல் உறுப்புகள் என்று கூறுகிறோம் இதற்கு எடுத்துக்காட்டு தான் மனிதனிடம் இருக்கும் அப்பன்டிக்ஸ் எனப்படும் குடல் வால் பிற்காலத்தில் பல சோதனையின் மூலம் இவரது இந்த கருத்தை பொய் என்று நிரூபித்து விட்டார்கள் இதில் ஒரு சோதனை சுண்டெலிகளின் 20 சந்ததிகள் மேல் நடத்தப்பட்டது தொடர்ந்து இந்த 20 சந்ததியை சேர்ந்த சுண்டலிகளுக்கும் அதன் வாலை நறுக்கி விட்டனர் இந்தக் கோட்பாடு படி இருபத்தி ஓராம் சந்ததியில் பிறக்கும் சுண்டெலிக்கு வால் இருக்கக் கூடாது என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இது நடக்கவில்லை இதனால் இந்த கோட்பாடு நிராகரிக்கப்பட்டது உயிரினத்தின் ஒரு குறிப்பிட்ட பாகத்தின் பயன்பாடு அல்லது பயன்பாட்டின்மை பொருத்து பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்ற கோட்பாடு மறுக்கப்பட்டது இதன்பிறகு வந்ததுதான் சார்லஸ் டார்வினின் கருத்து உயிரியலின் பல கண்டுபிடிப்புகளுக்கு சார்லஸ் டார்வினின் கருத்து உபயோகமாக இருந்தது அவருடைய கருத்துக்கள் இல்லாமல் நம்மால் உயிரியலை இந்த அளவு புரிந்து இருக்க முடியாது இது அனைத்தும் சார்லஸ் டார்வினின ஹெச் எம் எஸ் பீகில் பயணத்தில் தொடங்கியது அவர் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா கரையோரம் இந்த பயணத்தை மேற்கொண்டார் இவரது இந்த பயணம் களபகோஸ் தீவின் வழியாக அமைந்திருந்தது இந்தத் தீவு ஈக்குவேடார் இன் மேற்கு பகுதியில் சுமார் 900 கிலோ மீட்டர் தொலைவில் இருக்கிறது இதன் பிறகு அவர் ஆஸ்திரேலியா சென்றார் புவியியல் மாதிரிகளை சேகரித்து அதை ஆய்வு செய்வதற்காகவே இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டார் பெரிய விலங்குகள் முதல் சிறு ஓட்டுடைய உயிரினங்கள் அதாவது மொலஸ்கஸ் வரையிலான புதைப் படிமங்களை அவர் சேகரித்து ஆய்வு செய்தார் களபகோஸ் தீவுகளில் அவர் கண்டது மிகவும் சுவாரஸ்யமானது இந்த தீவுகள் ஒவ்வொன்றும் மிக அருகிலேயே இருக்கும் இந்த அனைத்து தீவுகளிலும் தனித்தன்மை வாய்ந்த பறவைகள் மற்றும் ஆமைகளை அவர் கண்டார் இருப்பினும் எந்த இரண்டு தீவில் இருக்கும் பறவைகளோ அல்லது ஆமைகளோ கிட்ட தட்ட ஒரே மாதிரியாக இருந்தது ஆனால் முற்றிலுமாக ஒத்த தன்மையுடன் இல்லை இதுவே இவர் களபகோஸ் தீவுகளில் கண்ட நிகழ்வு இரண்டாவதாக ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவின் கடற்கரையை வாயிலாக இவர் மேற்கொண்ட பயணத்தின் முடிவில் இவர் கண்டறிந்தது என்னவென்றால் கண்டங்கள் எப்படி காலப்போக்கில் பிரிந்துசென்றதோ இதேபோல் உயிரினங்களும் பிரிந்து சென்று இருக்கலாம் இதற்கு எடுத்துக்காட்டாக அவர் கூறுவது பறக்க இயலாத ராட்சஸ பறவைகள் சவுத் அமெரிக்காவில் ரியா பறவை இருந்தது ஆப்பிரிக்காவில் ஆஸ்டிரிச் பறவை இருந்தது ஆஸ்திரேலியாவில் ஈமு பறவை இருந்தது இவை அனைத்தும் பறக்க இயலாத பறவைகள் இவைகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து வந்தன கண்டங்களின் பிரிவிற்கும் பல விதமான உயிரினங்கள் வாழ்வதற்கும் தொடர்பு உள்ளதாக அவர் கருதினார் இதனாலேயே அவர் மனதில் சில கேள்விகள் எழுந்தன முதலாவதாக இத்தனை வகையான உயிரினங்கள் தோன்ற காரணம் என்ன இவைகள் எப்படி உருவாகின எப்படி பரிணாமம் அடைந்தன பிறகு மாறிக்கொண்டே இருக்கும் இந்த காலத்திற்கு எப்படி தன்னை ஏற்றவாறு மாற்றிக் கொண்டன மற்றும் ஒரு வகையான உயிரினம் வேறு வகையான உயிரினத்தோடு எப்படி தொடர்புடையது எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்தோமேயானால் சில மனிதர்கள் உயரமாக இருக்கிறார்கள் சில மனிதர்கள் குள்ளமாக இருக்கிறார்கள் சில மனிதர்களின் சிறந்த தசை செயல்பாட்டுடன் இருக்கிறார்கள் இது அவர்களுக்கு பிழைப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறதா இதே போல் ஒரு தலைமுறையில் இருக்கும் மனிதர்களின் அம்சங்கள் அடுத்த தலைமுறையின் மனிதர்களோடு மாறுபட்டதாக காணப்படுகிறது இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன இது மாறும் சூழ்நிலையுடன் தொடர்புடையதா இது போன்று பல கேள்விகள் டார்வினின் மனதில் தோன்றியது மனிதர்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அம்சங்கள் இருக்கும் சிலர் உயரமாக இருப்பார்கள் சிலருக்கு சாம்பல்நிற முடியிருக்கும் சிலருக்கு கருப்பு நிற முடி இருக்கும் இதுபோல ஒரே உயிர் இனத்தின் இடையே இருக்கும் வித்தியாசங்களை தான் மாற்றங்கள் என்று கூறுகிறார்கள் இந்த மாற்றம் பாரம்பரியத்தில் இருந்து வந்தது அதாவது பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு வந்தடைவது களபகோஸ் தீவில் டார்வின் கண்டறிந்த மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு தீவிலும் மாறுபட்ட உயிரினங்கள் இருப்பதற்கான காரணம் அந்த உயிரினங்கள் இருக்கும் சுற்றுச்சூழலே இதற்காக அவர் கூறும் எடுத்துக்காட்டு என்னவென்றால் எங்கெல்லாம் தாவரங்கள் தரை மட்டத்தில் இருக்கிறதோ அங்கு வசிக்கும் ஆமைகளின் கழுத்து மிகவும் சிறியதாகவே காணப்பட்டது எந்த தீவில் தாவரங்கள் சற்று வளர்ந்து உயரமாக இருக்கிறதோ அங்கே இருக்கும் ஆமைகளின் கழுத்து சற்று நீண்டதாக காணப்பட்டது ஆக உயிரினங்கள் தான் வாழும் சூழலுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவர் கருதினார் உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவைகள் உயிர் வாழ்வதற்கு தேவையான வளங்கள் குறைந்து கொண்டே போனது இது ஒரு முக்கியமான தருணம் வளங்கள் குறைவாக இருக்கும் நேரத்தில் அதை உட்கொள்வதற்கு உயிரினங்களுக்கு நடுவே போட்டி ஏற்படலாம் இதிலிருந்து தான் நாம் அடிக்கடி கூறும் பாரம்பரிய கூற்றான தே சர்வைவல் தே பிட்டஸ்ட் உருவானது இதிலிருந்து அவர் வகுத்த கோட்பாடு என்னவென்றால் உயிரினங்கள் தன்னை சுற்றியுள்ள சூழலுக்கு ஏற்றார்போல் தன்னை மாற்றி உயிர் வாழ பழகிக் கொள்கிறது இந்த சூழலில் அவைகள் இனப்பெருக்கம் செய்வதுடன் உயிர்வாழ சாதகமாக இருக்கும் பண்புகளை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்துகிறது ஆல்ஃப்ரெட் ரசல் வாலெஸ் எனும் ஒரு இயற்கை ஆர்வலர் டார்வினை போன்றே ஒரு கருத்தை அவரிடம் கூறினார் இவர்கள் இருவரும் சேர்ந்து 1859 ஆம் ஆண்டு லண்டன் ஃபிலோசோஃபிகல் சொசைட்டி இல் இவர்களின் கருத்தை கூறினர் இதன் பின்னரே டார்வின் தே ஆரிஜின் ஆப் ஸ்பீசிஸ் பை நேசுரல் செலக்சன் "The orgin of species by natural selection" என்ற புத்தகத்தை வெளியிட்டார் இந்த புத்தகத்தில் அவசியமான இரண்டு கருத்துகளைப் பற்றி அவர் கூறுகிறார் முதலாவதாக எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அது முன்பு வாழ்ந்த உயிரினத்திலிருந்தே சில மாற்றங்களுடன் தோன்றியிருக்க வேண்டும் இதனாலேயே இந்த உயிரினங்கள் அனைத்திற்கும் ஒரு பொதுவான மூதாதையர்களே இருக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த மாற்றத்தை தூண்டுவது அந்த உயிரினங்கள் வாழும் இயற்கைச் சூழலே இந்த மாறும் சூழலில் உயிர் பிழைத்து இருப்பதற்காகவே உயிரினங்களில் இந்த மாற்றம் ஏற்படுகிறது சுற்றுச்சூழலில் இருந்து கொடுக்கப்படும் இந்த அழுத்தத்தை தான் நேச்சுரல் செலக்சன் என்று கூறுகிறோம் அதாவது டார்வினின் இந்த கருத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உயிரினங்கள் அனைத்தும் ஒரு பொதுவான மூதாதையர்கள் இடமிருந்து உருவானது மாறும் சுற்றுப்புறச் சூழலில் பிழைத்து இருப்பதற்காகவே அவைகள் சிறிதுசிறிதாக மாறத் தொடங்கின உயிரினங்களின் இந்த மாற்றத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றது இது சில மில்லியன் வருடங்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்து சிறந்த பண்புகளுடன் புதிய புதிய உயிரினங்கள் ஆக மாறியது கண்டங்களின் பிரிவின் போது இந்த உயிரினங்கள் பிரிந்து இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது வெறும் கோட்பாடு தான் இதில் இருந்து சுமார் 50 வருடங்களில் தொழில் புரட்சி நடந்த காலத்தில் தோன்றிய கருமைநிற விட்டில் பூச்சிகள் நேச்சுரல் செலக்சனிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்கட்டாக திகழ்ந்தது Tutt ஒரு சுவாரசியமான கருத்தை முன்வைத்தார் 1811 ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் காணப்பபட்ட அனைத்து விட்டில் பூச்சிகளும் வெளிர் நிறமாக இருந்தன 1848 ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கள ஆய்வில் அதிகமான கருப்பு நிற விட்டில் பூச்சிகள் இருப்பது தெரியவந்தது இது மான்செஸ்டரில் தொழில் புரட்சி நடந்த காலத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அதாவது சுமார் 90 வருடங்களில் வெளிர்நிற விட்டில் பூச்சிகளை விட கருமைநிற விட்டில் பூச்சிகள் பன்மடங்கு எண்ணிக்கையில் காணப்பட்டது இதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் இதற்கான காரணம் என்னவென்றால் தொழில் புரட்சியின் போது சுற்றுச்சூழல் மாசுபட்டு இருந்தது இதனால் வெளிர் நிறம் கருமை நிறமாக மாறி இருக்கலாம் அதேசமயம் வெளிர் நிற விட்டில் பூச்சிகளை பறவைகள் எளிதாக கண்டுபிடித்து உண்டு விடும் இதனால் விட்டில் பூச்சிகள் சிறிது காலத்தில் அழிந்திருக்கலாம் எனவே பறவைகளுக்கு இரையாகாமல் இருப்பதற்காகவே இந்தப் பூச்சிகள் கருமை நிறமாக மாறி இருக்கலாம் கருமை நிறமாக இருப்பதால் பறவைகளால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது இதனாலேயே அவைகள் பிழைத்து உயிர் வாழ்ந்தது இதையே நேச்சுரல் செலக்சனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக டட் கூறுகிறார் மனிதனின் செயலால் தொழிற்புரட்சி உருவாகி இதன்மூலமாக கருமைநிற விட்டில் பூச்சிகள் உருவானது முன்பு கூறியது போலவே இந்த மாற்றத்திற்கு காரணமாக இருப்பது மாறும் சுற்றுப்புறச் சூழலே அதாவது உயிரினங்களுக்கு என்று ஒரு பண்பு உள்ளது இந்தப் பண்பு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ பின்பற்றுகிறது என்று வைத்துக் கொள்வோம் சுற்றுப்புறச் சூழலில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லாத நேரத்தில் அதாவது வாழ்வதற்கு ஏற்றவாறு இருக்கும் பட்சத்தில் உயிரினங்களிடம் எந்த ஒரு தீவிர மாற்றத்திற்கும் அவசியம் இருக்காது இந்த நேரத்தில் உயிரினங்களில் பண்புகளில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்காது இதைத்தான் ஸ்டேபிளைசிங் செலக்சன் என்று கூறுகிறார்கள் அதே சமயம் மிகவும் மோசமாக மாறக்கூடிய சுற்றுப்புற சூழலும் இருந்திருக்கலாம் இந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் உயிரினங்கள் தன்னை மாற்றி வாழ்த்திருந்திருக்கலாம் சூழ்நிலைக்கு ஏற்றார்போல் சாதகமான பண்புகளை உருவாக்கி அதன்மூலம் புதிய உயிரினங்கள் உருவாகியிருக்கலாம் இதுவே டைரக்சனல் செலக்சன் இதேபோல் டைவர்சிஃபைட் செலக்சனிற்கும் பல உதாரணங்கள் இருக்கின்றன இதில் தீவுகளின் சறுக்கல் அதாவது கான்டினென்டல் டிரிப்ட் மூலமோ அல்லது ஏதேனும் ஒரு பேரழிவின் காரணமாக உயிரினங்கள் தனித்தனி இனமாக பிரிந்திருக்கலாம் இதையே டைவர்சிஃபைட் செலக்சன் என்று கூறுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் சரி இதில் பொதுவாக இருக்கக் கூடிய விஷயங்கள் இரண்டு ஒன்று இந்த மாற்றத்திற்கான அழுத்தத்தை சுற்றுப்புறச்சூழல் தருகிறது இரண்டாவது இந்த மாறும் சூழலுக்கு ஏற்றார்போல் புது பண்புகளை உயிரினங்கள் உருவாக்கி வாழ பழகிக் கொள்கிறது இந்த மாற்றங்களை அடுத்து வரும் தலைமுறைக்கு கொடுக்க முடிந்தால் அதுவே புதிதாக உருவாகும் உயிரினத்தின் பண்பாக மாறுகிறது இருப்பினும் டார்வினுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தது அதாவது மூலக்கூறு நிலையில் இந்த மாற்றங்கள் எப்படி நடக்கிறது என்று மாற்றம் நடக்கிறது என்று அவருக்கு தெரிந்தது ஆனால் எதனால் இந்த மாற்றம் என்று அவருக்குத் தெரியவில்லை இந்த மாற்றங்கள் எப்படி அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப் படுகிறது என்றும் அவருக்கு தெரியவில்லை இங்கேதான் மெண்டலின் மரபியல் Mendel's genetics பற்றிய கருத்து மிகவும் முக்கிய தகவலை தருகிறது இதைப்பற்றி விரிவாக பேராசிரியர் ஜி கே சுரேஷ் குமார் Professor G இதில் மரபணுவின் பங்கு மிகவும் முக்கியமானது டி என் ஏ வில் இருக்கும் ஒவ்வொரு மரபணு உம் நமது பண்பை குறிக்கக்கூடியது மரபணுக்களே உயிரினங்களில் ஏற்படும் மாற்றத்தை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்திச் செல்கின்றன இது எப்படி கடத்திச் செல்கிறது என்பதை நாம் பிறகு பார்க்கலாம் ஆனால் டார்வினுக்கு இந்த செயல்பாடு எதுவும் தெரியாமலேயே இருந்தது மேலும் சில உயிரினங்கள் காலப் போக்கில் அழிந்தது என்றும் அவருக்கு புரியவில்லை உதாரணத்திற்கு எடுத்துக் கொண்டால் டைனோசர்கள் ஏன் அழிந்தது என்பதற்கான பதில் அவரிடம் இல்லை இந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்கிறது அதற்கு பலவழிகள் உண்டு அதில் முக்கியமான பாரம்பரிய வழி தான் மரபணுமாற்றம் அதாவது மியூட்டேஷன் நமது மரபணுக்கள் டிஎன்ஏ வில் பொதிந்து இருக்கின்றன டிஎன் ஏ வின் நடுவே இருக்கும் இதுதான் கம்பிளிமெண்டரி ஸ்டாண்ட் இதன் மூலமாகவே டிஎன்ஏ தன்னைப் போல் ஒன்றை உருவாக்கிக் கொள்கிறது இதுதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இந்த செயலின் போது ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டால் டிஎன்ஏ வில் மரபணு மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இந்த C G ஆகவோ அல்லது A ஆகவோ மாறுகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த மியூட்டேஷன் ஆல் ஒரு சாதகமான பண்பு அந்த உயிரினத்திற்கு வந்தால் அதுவே சாதகமான மாற்றம் இந்த மரபணு மாற்றத்தை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்திச் செல்கிறது இதனாலேயே உயிரினங்களுக்கு நடுவில் வேற்றுமை காணப்படுகிறது உயிரினங்களுக்கு நடுவே இருக்கும் வேற்றுமைக்கு மற்றொரு காரணம் தான் பாலியல் இனப்பெருக்கம் நமக்கு தந்தையிடமிருந்து சில மரபணுக்களும் தாயிடமிருந்து சில மரபணுக்களும் கிடைக்கின்றன இதனாலேயே நாம் முழுமையாக தாயைப் போலவும் தந்தையைப் போலவே இருப்பதில்லை மாறாக தாய் மற்றும் தந்தையிடம் இருக்கும் சில அம்சங்கள் பண்புகளின் கலவையாகவே நாம் இருக்கிறோம் உயிரினங்கள் மத்தியில் இருக்கும் மாற்றத்திற்கு இது ஒரு பெரிய காரணம் பாலியல் இனப்பெருக்கத்தின் மூலம் இந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்கிறது இதன் செயல்முறை என்ன மியாசிஸ் இன் செயல்முறையை பற்றி படிக்கும் பொழுது இதை விரிவாக பார்க்கலாம் பல பில்லியன் வருட பரிணாம வளர்ச்சியின் போது டிஎன்ஏ வும் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றாற்போல் பரிணாமம் அடைகிறது காலப்போக்கில் இந்த சிறிய சிறிய மாற்றங்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு புதிய உயிரினம் உருவாவதற்கு உதவி செய்கிறது உயிரினங்களின் அழிவிற்கு என்ன காரணம் இதற்கு பல யூகங்ககள் உண்டு ஏனென்றால் நாம் வரலாற்றில் பின்னோக்கி சென்று சில பில்லியன் வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நம்மால் மறுபடியும் நடத்தி பார்க்க முடியாது ஆனால் நம்மால் ஒன்று மட்டும் யூகிக்க முடியும் அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக் கொண்டு வாழ முடியாத உயிரினங்களே அழிந்து விடுகிறது அல்லது பல மாற்றத்திற்குப் பிறகு உயிரினங்களால் இதற்குமேல் மாற முடியாது என்ற ஒரு கட்டத்தை எட்டும் பொழுது அவைகள் அழிந்துவிடுகிறது இதற்கு டைனோசர்களின் மறைவு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவைகளின் மறைவிற்கு பேரழிவே காரணமாக இருக்கலாம் அக பலவழிகளில் உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைகிறது இந்த பரிணாம வளர்ச்சியின் போது ஏற்படும் சிறிய சிறிய மாற்றங்களை தன்னுடன் சேர்த்து வைத்து அதன் மூலம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிழைத்து வாழ்கிறது மேலும் இந்த மாற்றத்தை தனக்குள் தக்க வைக்க முயற்சி செய்து பிறகு அதை தன் சந்ததிகளுக்கு கடத்துகிறது இன்றைய காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சியை புதை படிமத்தின் மூலமாகவும் புவியியல் அகழ்வாராய்ச்சி மூலமாகவும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் உயிரினங்களின் உடல் கூறுகளை ஒப்பிட்டு பார்த்து உயிரினங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து இருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அதாவது எலும்பு கட்டமைப்பு அல்லது கரு வளர்ச்சியை ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் உதாரணத்திற்கு மீன்கள் அல்லது ஊறும் உயிரினங்கள் மற்றும் பறவைகள் பாலூட்டிகளின் கருவின் வளர்ச்சியை பார்க்கலாம் இவைகளின் கரு வளரும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் செவுள் பை உருவாகிறது மீன்களுக்கு இதுவே சுவாசிக்க உதவும் செவுள் ஆக பரிணாமம் அடைகிறது மனிதர்கள் பொருத்தவரை கரு வளரும் பொழுது இது யூஸ்டாச்சியன் குழாய் யாக பரிணாமம் அடைகிறது இதுவே மனிதனின் காதையும் தொண்டையையும் இணைக்கும் குழாய் அடிப்படையில் மீன்கள் மற்றும் மனிதனின் கரு வளர்ச்சியின் போது இந்த செவுள் பை உருவாகிறது ஆக பல உயிர்களின் கருவின் வளர்ச்சியை ஆய்வு செய்வதின் மூலம் பரிணாம வளர்ச்சி எப்படி நிகழ்ந்திருக்கலாம் என்று அறிய முடியும் டி என் ஏ மற்றும் ஆர் என் ஏ விற்கு இடையிலான ஒற்றுமையின் மூலம் பரிணாம வளர்ச்சியின் செயல்முறை பற்றி அறிய முயற்சிக்கிறார்கள் இது மாலிக்யூலர் பயாலஜி துறையின் சமீபகால முன்னேற்றம் உதாரணத்திற்கு மெடபாலிக் ரிஆக்சனிற்காக என்சைம்களில் பொதிக்க பட்டிருக்கும் தகவல் பரிணாமம் முழுமையிலும் ஒன்றாகவே தான் இருக்கும் எனினும் சில உயிரினங்களில் இவைகள் சிறந்து விளங்கின டி என் எ மற்றும் ஆர் என் ஏ வை ஒப்பிட்டு பார்த்தே உயிரிங்கனின் ஒற்றுமை மற்றும் வேற்றுமையை அறிந்து கொள்ள முடியும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பரிணாம வளர்ச்சி ஒரு தொடர்ச்சியான செயல் நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட நமது செல்கள் பிளவு பட்டு கொண்டிருக்கிறது இதில் மரபணு மாற்றம் ஏற்பட்டு காலப் போக்கில் அவைகள் ஒன்றுகூடி இந்த மரபணு மாற்றம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவைகள் வேற்றுமையை உருவாக்கும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை இதன் வெளிப்பாட்டை நமது வாழ்நாளில் பார்க்கப் போவதில்லை தோராயமாக ஒரு மில்லியன் வருடங்களுக்கு பிறகு இந்த மாற்றங்களை காண முடியும் பரிணாம வளர்ச்சி பற்றிய புரிதலுக்கு டார்வினின் darwin's ஆரிஜின் ஆப் ஸ்பீசிஸ் பை நேசுரல் செலக்சன் என்ற கோட்பாடு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது இங்கே கூறப்படும் நேச்சுரல் செலக்சன் மாறும் சுற்றுப்புற சூழலால் ஏற்படுகிறது இந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் பிழைத்து வாழ்வதற்காக உயிரினங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு பாலியல் இனப்பெருக்கம் அல்லது மரபணு மாற்றம் காரணமாக இருந்திருக்கிறது இந்த மாறுதல்கள் உயிர் வாழ்வதற்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளுக்கு கடதப்பட்டிருக்கிறது இந்த மரபணு மாற்றத்தினால் ஏன் பல்வேறு புதிய உயிரினங்கள் உருவாகி இருக்கிறது என்று டார்வின் கூறுகிறார் மேலும் இந்த பரிணாம வளர்ச்சியைப் பற்றியும் தெரிந்துகொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவை பார்க்கவும் இதில் டார்வினின் பீகில் பயணத்தை பற்றியும் விளக்கப்பட்டிருக்கிறது நன்றி